வணக்கம் நாம் சேவைகள் மேலாண்மை பற்றி எழும் பிரச்சனைகளை பற்றிய விவாதத்தில் ஆறாவது வாரத்தில் இருக்கிறோம் ஐந்தாவது வாரத்தில் கடைசி விரிவுரையை முடிக்கும் பொழுது நான் உங்கள் முன் ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தேன் அதாவது இன்றைய நிலையை மும்பை டப்பாவாலாஸ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அது வியாபார சூழ்நிலைகளில் நம்முடைய போட்டியாளர்களை ஒப்பிடும்போது நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம்எவ்வாறு நமது போட்டியாளர்களை சமாளிப்பது இன்றைய மொத்த வியாபார சேவைகளின் நமது சேவை பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது இன்று நம்முடைய சேவை பற்றி வாடிக்கையாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் போன்ற கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக் கொள்ள வேண்டும் எவ்வாறு நமது வியாபாரத்தை அதிகரிப்பது அல்லது முக்கியமாக என்ன செய்து நமது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது போன்ற கேள்விகளை நமக்குநாமே கேட்டுக் கொண்டோம் என்றால் நாம் வியாபார யுக்திகளை அமைக்கும் கட்டத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தமாகும் இந்த வாரத்தில் சேவை மேலாண்மைகளில் முக்கிய அம்சமான விலை நிர்ணயித்தல் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக வியாபார யுக்தி பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம் நாம் மேற்கொள்ளும் வியாபார சேவைகளில் இன்றைய சூழ்நிலையில் மற்றும் எதிர்காலத்தில் நாம் எந்த வகையான கேள்விகளை கேட்டுக் கொள்ள வேண்டும் அதன்பிறகு நாம் ஏற்கனவே விவாதித்தவகளான வியாபாரத்தில் அமைந்துள்ள பல்வேறு அம்சங்களாக கருதப்படும் சேவைகளில் இடம்பெறும் மக்கள்செயல்முறைகள்தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் இவைபற்றி பார்க்கலாம் விலை நிர்ணயித்தல் பற்றி இந்த வாரம் மற்றும் அடுத்த வாரங்களிலும் இவைகளில் யுக்திகளின் அடிப்படையிலும் திட்டமிடல் அடிப்படையிலும் அமைப்பதைப் பற்றி விவாதிக்கலாம் இன்றும் நாளையும் நாம் யுத்திகளை அமைப்பது பற்றி விவாதிக்க இருக்கிறோம் வியாபார சேவைகளுக்கான யுக்திகளை அமைப்பது என்பது அடிப்படையில் நீங்கள் விரும்பும் குறிக்கோளை அடைவதற்கான திட்டமிடல் நடவடிக்கையாகும் ஒரு வியாபார சேவை நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் இந்த திட்டமிடல் அமைந்திருக்க வேண்டும் இந்த திட்டமிடல் மூலமாக நாம் தேர்வுகள் மேற்கொள்ள முடியும்நிலவும் சூழ்நிலையைப் பொருத்து எது நல்ல தேர்வு எது புத்திசாலித்தனமான தேர்வு என்பவைகளை நாம் மேற்கொள்ள முடியும் யுக்திகளை அமைப்பது என்பது A என்ற புள்ளியில் இருந்து B என்ற புள்ளிக்கு சூழ்நிலையைப் பொருத்து மாறிக் கொள்வது மேலும் இந்த மாற்றம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நிகழ்வாகும் இதுவே யுக்திகளை அமைப்பது என்பது பற்றி நாம் அடிப்படையாக புரிந்துகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நாம் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு உந்துவிசைகளின் காரணமாக நாம் இந்த முடிவுகளை மேற்கொள்கிறோம் இவை என்ன என்பது பற்றி சற்று நேரத்தில் பார்க்கலாம் இவை நிகழ்வதற்கான காரணங்கள் சக போட்டியாளரின் நடவடிக்கைகள் தொழில் நுட்ப மாற்றங்கள் பொருளாதாரக் கொள்கை மாற்றங்கள் சமுதாயத்தில் உள்ள மக்களின் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக தற்போதைய சூழ்நிலையில் இருந்து நாம் எந்த திசை நோக்கியும் நகரலாம் எனவே இங்குள்ள புள்ளிகள் ஆன A மற்றும் B என்பவைகளிலிருந்து நாம் எப்பொழுதுமே மாறும் சூழ்நிலை உள்ளது இதில் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் யுக்திகளை அமைக்கும் பொழுது புள்ளி A என்பதிலிருந்து புள்ளி B என்பதை அடைய ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த இரண்டு புள்ளிகளின் இடங்களும் மாற்றமடைந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இவைகளுக்கு இடையே அமைந்துள்ள பாதையும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு மலை உச்சியை அடைவதற்கு ஒரு மலைப் பாதை வழியாக ஏறும் பொழுதுநாம் செல்லும் பாதையில் நிலச்சரிவு காரணமாகவோ அல்லது சாலைகளில் அமைந்துள்ள பள்ளங்கள் காரணமாகவோ அல்லது பசு மாடுகள் சாலையைக் கடக்கும் இடம் போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுதுமாறிக்கொண்டே இருக்க கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க நம் முன் இருக்கும் மிகச் சிறந்த பாதையை நாம் தேர்ந்தெடுப்போம் அதாவது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கு சிறந்த தேர்வுகளை நாம் முடிவு செய்வோம் ஸ்டடெர்ஜிக் திங்கிங் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் தொடக்கத்திலிருந்தே இவைகளை பற்றி நாம் விவாதிக்கும் பொழுது நமது விரிவுரைகளில் சிஸ்டம் திங்கிங் என்பதை நிகழும் சூழ்நிலை காரணமாக ஏற்பட இருக்கும் பெரிய மாற்றம் மற்றும் நிகழ்த்து கொண்டிருக்கும் தற்போதைய மாற்றம் இவை இரண்டையும் பார்க்கும் வகையில் நமது கண்ணோட்டம் அமைய வேண்டும் எனவே யுத்தி என்பது ஒரு அமைப்பின் கண்ணோட்டத்தில் இப்பொழுது சூழ்நிலை என்னவாக இருக்கிறது இது எவ்வாறு இருந்திருக்கலாம் என்று இவைகளை யோசித்து தேர்வுகளை மேற்கொள்வது என்னவாக இருந்திருக்கலாம் என்ற அந்த யோசனை ஆராய்ச்சி பகுதி இங்கு உள்ளது இவை இன்று சூழ்நிலை எவ்வாறாக இருந்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் மேற்கொள்ளப்பட்டது எனவே நாம் இருக்கும் புள்ளியான A என்பதிலிருந்து என்னவாக இருந்திருக்கலாம் என்பதை புள்ளி B என்பதாக கொள்கிறோம் நான் ஏற்கனவே முன்பு விவாதித்தது போல இது ஒரு தெளிவில்லாத நிலை இனி யுக்தி அமைத்தல் பற்றி பொதுவாக நிலவி வரும் அல்லது எந்த பாட புத்தகத்திலும் நாம் பார்க்கக்கூடிய விளக்கங்களை பார்க்கலாம் வியாபாரத்திற்கான யுக்திகளை அமைத்தல் என்பது தொலைநோக்கு பார்வையில் துவங்கி எந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதைப் பற்றிய மிகப்பெரிய கற்பனையின் அடிப்படையில் அமைகிறது எனவே இவைகளை பல்வேறு குறிக்கோள்களின் தொகுப்பாக எடுத்துக்கொள்ளலாம் நமது தொலைநோக்கு பார்வையில் உள்ள நிலையை அடைவதற்கு அதை நோக்கி நாம் பணி செய்தாக வேண்டும் அதற்காக ஒரு நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு தன்னுடைய சேவை மூலம் என்ன வழங்க இருக்கிறது என்பதைப்பற்றி தெளிவான கண்ணோட்டத்துடன் இருக்க வேண்டும் இன்று இது ஒரு புதிய வகையிலான யோசனை முறை ஆகும்முந்தைய காலங்களில் நிறுவனத்தின் நிதிநிலை முதலில் கருத்தில்கொண்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அதன் பின்புதான் நிர்வாகத்தின் யுக்திகள் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த அணுகுமுறை காரணமாக வியாபாரத்தில் மிக அதிக போட்டித்தன்மையும் சந்தையில் நிறுவனம் மிக நீண்ட காலத்திற்கும் நிலைத்திருக்கும் ஆனால் இன்றைய அணுகுமுறையின்படி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்காக மேலும் என்ன செய்ய முடியும் என்பதில் தொடங்கி நிறுவன மேலாண்மையை கருத்தில்கொண்டு அவர்களின் சேவை முடிவு செய்யப்படுகிறது எனவே இங்கு உள்ள இந்த புள்ளி B என்ற நிலையைத்தான் நாம் அடைய விரும்பி குறிக்கோளாக கொள்கிறோம் இந்த நிலையை அடைவதற்கு நாம் இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து நம்மிடம் இருக்கும் ஆற்றல் வளங்களைக் கொண்டும் நம்மிடையே வியாபார சூழ்நிலையில் நிலவும் போட்டிகளை கருத்தில் கொண்டும் நாம் எந்த அளவிற்கு சிறந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு முயல வேண்டும் இந்தவகை அணுகுமுறை ஒருவகையில் உள்ளிருந்து வெளியிலும்வெளிப்புறத்திலிருந்து உள்புறமாகவும் நிகழும் ஒரு செயல்பாடாக இருக்கிறது அதாவது வெளிப்புறத்தில் இருந்து உள்புறம் என்பதை வெளிப்புறங்களில் நிகழும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உட்புறம் நம்மிடம் அமைந்துள்ள திறமைகள் போன்றவை பற்றி மதிப்பிட்டு பார்க்கிறோம் சில நேரங்களில் யுக்திகளை அமைத்தல் பற்றி புத்தகங்களில் இரண்டு விதமான அணுகுமுறை மூலம் விளக்கி இருப்பார்கள் இதில் முதலாவது நமது நிறுவனநிலை பொறுத்து வியாபார யுக்திகளை அமைத்தல் என்பது இதன்படி நாம் என்ன நிலையில் இப்பொழுது இருக்கிறோம் எந்த நிலையை அடைய விரும்புகிறோம் என்ற கண்ணோட்டத்தில் அமைகிறது இனி அடுத்ததாக வளங்களின் அடிப்படையில் வியாபார யுக்திகளை அமைத்தல் இதனடிப்படையில் நம்மிடம் இருக்கும் என்னென்ன ஆற்றல் வளங்கள் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்றன இந்த அணுகுமுறைகளை அடிப்படையாகக் கொண்டு சிலர் சுருக்கசொல்லாக MOST என்பதைக் கொண்டு கூறுகின்றனர் இதனடிப்படையில் இங்கு நீங்கள் காண்பது போல வியாபாரத்தின் திட்டப்பணி அதன் அடிப்படையில் அமைந்த குறிக்கோள்கள் அதனை நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் பின்னர் இந்த குறிக்கோளின் அடிப்படையில் அதை அடைவதற்கான செயல்திறன் இலக்குகள் அவைகளுக்கான யுக்திகள் மற்றும் தீர்வுகள் இதேபோல மற்றொரு அமைப்பாக COST என்று என்பது அமைந்துள்ளது இதில் நம்மிடம் உள்ள செயல்திறன்கள் அந்த செயல்திறன்களுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான யுக்திகள் மற்றும் தீர்வுகள் மற்றும் இந்த தீர்வுகள் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும் ஆனால் நான் இவைகளை இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகள் ஆக பார்க்கவில்லை இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை இவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக xy என்று எழுதலாம் இவைகளில் x மற்றும் y இவைகளின் மதிப்பு வியாபாரத்தை பொருத்து குறிப்பிட்ட சூழ்நிலையை பொறுத்து குறிப்பிட்ட நிறுவனத்தைப் பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் சில சூழ்நிலைகளில் இவைகளின் மதிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் xy என்று இவைகளை குறியீடாகக் கொண்டு இந்த இரண்டு அணுகுமுறைகளில் முக்கியத்துவத்தை நம்மால் ஆராய முடியும் அந்த ஆராய்ச்சியின் மூலமாக எவ்வாறு நாம் MOST மற்றும் COST என்ற இந்த இரு அணுகுமுறைகளை இணைந்து உருவாக்குவது என்பதை அறிய முடியும் பொதுவாக நிறுவனத்தினுடைய குறிக்கோள்கள் இங்கு உள்ளவாறு விளக்கப்படும் அதாவது நிறுவனத்தின் வருடாந்திர வளர்ச்சி 10 முதல் 15 என்பதாகவோ வருமானத்தை அதிகரிக்கும் பங்கு முதலீடு இதனை சுருக்கமாக ROI என்பது 15 முதல் 20 என்ற அளவில் இரண்டு வருடங்களில் உயர்ந்துள்ளது என்பது போன்றும் குறிப்பிடலாம் இவைகளை அடிப்படையாகக் கொண்டு மற்றொரு வகையாக மூன்று வருட காலத்தில் குறிப்பிட்ட சந்தையில் நமது நிறுவனத்தின் சந்தை அளவு 18 முதல் 22 ஆக உயர்ந்துள்ளது என்பதாகவோ அல்லது தரமான சேவை அடிப்படையில் நமது போட்டியாளர்களை விட கடந்த 2018 15 17 போன்ற வருடங்களில் சக போட்டியாளர்களை விட மிகக் குறைந்த செலவில் 2000 போன்ற ஆண்டுகளில் நாம் செயல்பட்டு வருகிறோம் என்றும் குறிப்பிடலாம் இவ்வாறு தற்காலிக நேர கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கினை பற்றி உங்கள் வளர்ச்சியை குறிப்பிடலாம் எனவே இதுபோன்ற யுத்திகளை விவரிக்கும் விவரங்களை நாம் வெளியிடும் பொழுது இந்த ஸ்லைடில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல மிகத் தெளிவான மற்றும் சுருக்கமான நிறுவனத்தின் வளர்ச்சி விவரங்கள் குறிப்பிட்ட காலங்களுக்கு இடையே கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த தகவல்கள் மூலம் எதிர்காலத்தில் நாம் எவைகளை அடைய வேண்டும் என்பது நமக்கு தெரியவரும் இனி அடுத்ததாக உயர்மட்ட நிலையில் மிகத் தெளிவான நிறுவனத்தின் இலக்குகள்நமது யுத்திகளை செயல்படுத்தக்கூடிய திட்டமிடப்பட்ட குறிப்பிட்ட செயல் முறைகளை விளக்கும் வருடாந்திர திட்டம் அல்லது இரண்டு வருடங்களுக்கான திட்டம் அல்லது மூன்று வருடங்களுக்கான திட்டம் போன்றவைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் நிறுவனங்கள் 5 வருட திட்டங்களை பின்பற்றி வந்தனர் ஆனால் அந்த அளவில் உள்ள நீளமான காலகட்டங்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் பொதுவான இலக்குகளை மட்டுமே நம்மால் நிர்ணயிக்க முடியும் ஏனெனில் நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் விளக்குவதற்காக ஐந்து வருடம் எடுத்துக் கொள்வது என்பது மிக நீண்ட கால அளவாகும் எனவே இன்றைய காலத்தில் நாம் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்களுக்கான விவரமான திட்டமிடலை மேற்கொண்டு அவைகளை ஒவ்வொரு ஆண்டிற்கும் சீராய்வு செய்து பார்க்கவேண்டும் மேலும் நமது நிறுவனம் ஐந்து வருடங்களில் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் போன்ற ஒன்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வகையில் நமது நிறுவனம் யுக்திகளை அமைப்பதற்கு வழக்கமாக பின்பற்றப்படும் நிதிநிலை அடிப்படையிலோ சந்தை அளவு போன்ற கணக்கீட்டு விவரங்கள் அடிப்படையில் நமது இலக்குகளை நிர்ணயம் செய்யாமல் இன்றைய சூழ்நிலையில் எவ்வாறு நமது வாடிக்கையாளர்களை திருப்திபடுத்துவது என்பதை போன்று எடுத்துக்கொள்ளலாம் இதனை நான் வாடிக்கையாளர்களை திருப்திபடுத்துவது என்று கூட சொல்லமாட்டேன் எவ்வாறு நம்முடைய இன்றைய வாடிக்கையாளர்களையும் நாளைய வாடிக்கையாளர்களையும் நமது சேவை மூலம் மகிழ்ச்சி அடையச் செய்வது என்பதில் தொடங்க வேண்டும் எனவே இந்த புள்ளியிலிருந்து தான் நமது வியாபார யுக்திகளை நாம் துவங்க வேண்டும் இந்த வகையில் நாம் சிந்திக்கும் பொழுது நிதிநிலை அடிப்படையிலான கருத்து மற்றும் வியாபார யூகத்தின் அடிப்படையிலான கருத்து இவை இரண்டும் இங்குள்ள இவைகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு அமையும் எனவே தர அடிப்படையிலான இலக்குகள்எண்ணிக்கை அளவிலான இலக்குகள் மற்றும் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி பொருளாதார நிலை இவை நான்கிலும் ஒரு நிறுவனம் சமநிலை அடைய வேண்டும் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில்சந்தையில் நாம் அடைய வேண்டிய இலக்குகள் ஆன வெளிப்புற இலக்குகள் மற்றும் மனித வளங்களின் அடிப்படையில் நாம் அடையவேண்டிய உட்புற இலக்குகள் என்று இவைகளுக்கு இடையே ஒரு சமநிலையை எட்டுவது என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே பொருளாதார அடிப்படையிலான எண் சார்ந்த இலக்குகள் என்பவை நம்முடைய திறன் சார்ந்த இலக்குகள் ஆன நிறுவனத்தின் ஊழியர்கள் நமது சேவை வியாபாரம் என்பவைகளையும் இணைந்து அடையும் வகையில் இருக்க வேண்டும் குறிப்பாக நிறுவனத்தின் தொழிலாளர் மகிழ்ச்சி பற்றிய இலக்குகள் நிச்சயமாக நிறுவனத்தின் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி பற்றிய இலக்குகளை பூர்த்தி செய்யும் எனவே எப்பொழுதுமே ஒரு வியாபார சேவையில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சி என்பதை தான் உண்மையான வியாபார யுக்தி இலக்காகக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் நமது நிறுவனத்தின் எதிர்கால வாடிக்கையாளர்களும் முக்கியம்தான் என்றாலும் நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் விவாதித்தது போல ஒரு வியாபாரத்தில் நமது இன்றைய வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் சேவை என்பதுதான் மிகவும் முக்கியம் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நாம் வேறென்ன சேவைகளை இதற்கு மேல் வழங்க முடியும் வியாபார சந்தையில் ஒரு நிறுவனத்தின் சந்தை அளவை அதிகரிப்பது பற்றிய யுத்திகளை மேற்கொள்வதை விட இவை போன்ற கேள்விகள் தான் வேலட் ஷேர் அல்லது வாடிக்கையாளர் மனதில் உள்ள சேவைகளுக்கான தேவையை புரிந்து கொள்வதைப்பற்றிய யுக்தியைதான் ஒரு நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் எனவே நமது வாடிக்கையாளர்களுக்கு இதைவிட நமது சேவையை எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்ற வகையில் நாம் சேவைகளை மேற்கொள்ளும் பொழுது நமது வாடிக்கையாளர்கள் நமது சேவை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் தெரிவித்து விளக்கும் நிறுவனத்தின் விற்பனையாளர்களை மாறுவதைப் பற்றி பலமுறை நமது தலைப்புகளில் பார்த்திருக்கிறோம் இந்த வகையில் நமது வாடிக்கையாளருடன் இணைந்து கூட்டுறவுடன் செயல்பட்டு நமது சேவைகளை வழங்குவது என்பது இன்றைய சூழ்நிலையில் வியாபார சேவைகள் வழங்குவதில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த வகையில் ஒரு நிறுவனத்தின் யுக்தி அமைவது எதிர்கால வாடிக்கையாளர்களையும் சென்று சேரும் ஏனெனில் நமது இன்றைய வாடிக்கையாளர் என்பவர் நமது நிறுவனத்தின் சேவை விற்பனை குழுவில் உறுப்பினர் ஆகி விடுகிறார் எனவே இன்றைய நமது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் எதிர்கால வாடிக்கையாளர்களையும் மகிழ்ச்சி அடையச் செய்யலாம் இந்த வகையில் எதிர்கால வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி அடையச் செய்வதற்கான செயல்திறன் என்பது நிறுவனத்தின் வளர்ச்சி மூலம் கிடைக்கும் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது அதில் அமைந்துள்ள தொழிலாளர்களின் திறமை மற்றும் வியாபார சேவைக்கான நிறுவனத்தின் கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை அதிகப்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் இவை தவிர மற்ற நிறுவனங்களை வாங்குதல் என்ற இன் ஆர்கானிக் குரோத் என்பவை மூலமாகவும் கிடைக்கலாம் ஆனால் வியாபார சேவைகளில் ஒரு நிறுவனத்தின் உட்புற வளர்ச்சியில் தான் முதலில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை விவாதமாக பலர் என் முன் வைக்கலாம் இதனை ஆர்கானிக் குரோத் என்று அழைப்போம் இவ்வாறான வளர்ச்சி சில குறிப்பிட்ட வியாபாரங்களும் பொருந்தும் ஆனால் பெரும்பாலான மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் மற்ற நிறுவனங்களை கைப்பற்றி வளர்தல் என்பதும் மிக முக்கியமானதாகிறது ஏனெனில் உங்கள் நிறுவனத்தின் உட்புற வளர்ச்சி விகிதத்தை விட சந்தை வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தால்நிறுவனத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் சந்தையில் நிறுவனத்தின் மதிப்பு நிலை குறைந்துவிடும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சேவை வழங்கும் மற்ற நிறுவனங்களை கைப்பற்றுதல் மற்றும் மற்ற நிறுவனங்களுடன் தங்கள் நிறுவனத்தை இணைத்துக் கொள்ளுதல் அல்லது அவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் போன்றவைகள் மிகவும் அவசியமானதாகிறது இவை பற்றி நாம் அடுத்து வரும் விரிவுரைகளில் எவ்வாறு வெவ்வேறு வகையான கூட்டமைப்பு மற்றும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது போன்றவற்றை பார்க்கலாம் சந்தையில் கிடைக்கும் சேவை வாய்ப்புகளை பயன்படுத்தி சந்தையில் நம்மை நிலைப்படுத்திக் கொள்வது என்பதை விட நான் ஏற்கனவே பலமுறை கூறியது போல நமது முதன்மையான குறிக்கோள் எவ்வாறு நமது வாடிக்கையாளர்களை மேலும் மேலும் மகிழ்ச்சி படுத்துவது என்பதில் இருக்க வேண்டும் இந்த குறிக்கோளின் மூலம் நமது சேவைகளில் நாம் மிக பலமான ஒரு நிலையை அடைய முடியும் ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால் சேவை வணிகத்தில் உள் நுழைவதற்கான தடைகள் மிகவும் குறைவு ஏனெனில் வாடிக்கையாளரிடம் இன்று நீங்கள் பெற்றிருக்கும் இடத்தை நாளை மற்றொரு நிறுவனம் மிக எளிதாகப் பெற்றுவிட முடியும் ஆனால் பொருட்களை விற்கும் வியாபாரத்தில் சில சட்டப்பூர்வமான நெறிமுறைகள் இருப்பதன் காரணமாக உங்களது நிலையை வியாபாரத்தில் தக்க வைத்துக்கொள்ள முடியும் எனவே சேவை வியாபாரத்தைப் பொறுத்தவரை எந்த அளவில் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரை மகிழ்ச்சி அடையச் செய்வதை தொடர்ந்து செய்துகொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் வியாபாரத்தில் நிலைக்க சிறந்த வழி இதன்மூலம் நிறுவனத்துடன் வாடிக்கையாளர்கள் எப்பொழுதுமே தொடர்பில் இருந்து கொண்டிருப்பார்கள் மேலும் புதிய நிறுவன மேலாண்மை செயல்பாடுகளுக்கும் கட்டமைப்புகளுக்கும் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவது என்பதை இன்றைய வடிக்கையாளர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள் எனவே இந்த சேவைகளுக்கான வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மற்றும் அவரின் தொடர்புகள் தான் நிறுவன வளர்ச்சியில் முக்கிய பங்கு வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் நிறுவனங்களில் வாடிக்கையாளர்களுக்கான விவாத அறை என்பதை பார்த்து இருப்பீர்கள் அதாவது இன்றைய சூழ்நிலையில் வாடிக்கையாளர்கள் என்போர் உங்கள் நிறுவனம் சார்பாக நடத்தப்படும் முகாமில் கலந்துகொண்டு ஆலோசனைகளை தெரிவிப்பவர் மட்டுமல்ல இவர்கள் குறிப்பிடும் ஆலோசனைகள் நிறுவனத்தின் யுத்திகளை மேற்கொள்வதிலும் கொள்கை முடிவுகளை மேற்கொள்வதிலும்விவாதநிலைகளிலும் ஒரு நல்ல வியாபார நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன நாம் இங்கு பார்க்கும் நிறுவனத்தின் யுக்திகளுக்கான யோசனை அம்சங்கள் கொண்டுள்ள இந்த ஸ்லைட் உடன் நமது வகுப்பினை நிறைவு செய்யலாம் ஒரு நிறுவனத்தின் தொலைநோக்குப் பார்வைஆராய்ச்சி மற்றும் அதன் அமைப்பு பற்றிய கண்ணோட்டம் இவை நீண்ட கால அடிப்படையில் அமைந்திருக்கலாம் இவைகள் பற்றி நாம் யோசிக்கும் பொழுது நமது முந்தைய காலத்தையும் தற்கால நிகழ்வுகளையும் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவேண்டும் இவைகளில் தற்கால நிகழ்வுகள் பற்றி சிந்தித்தல் என்பது எதிர்கால நிகழ்வுகளை சிந்தித்தல் என்பதை விட முக்கியத்துவம் பெறுகின்றன இன்றைய சூழ்நிலையில் நமது சேவை வியாபாரத்திற்கு ஏற்றவாறு இன்றைய வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குவதிலும் சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் இன்றைய நிலையை அறிந்து கொண்டு அதனை அசைக்கமுடியாத நிலைக்கு எடுத்துச் செல்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவே நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய முரட்டுத்தனமான வியாபார யுக்திகளை சந்தையில் கொண்டுவந்தாலும் வியாபார சந்தையில் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் நிறுவனத்தின் நிலைக்கு நீங்கள் அதிமுக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் இதனை நான் ஒரு தற்காப்பு நிலை என்று குறிப்பிட மாட்டேன் மாறாக இதனை தக்கவைப்பு நிலை என்று குறிப்பிடுவேன் இது உங்கள் நிறுவனத்தின் யுக்திகள் யோசனை அமைப்பிற்கு இன்றைய வியாபார சூழ்நிலையில் மிக முக்கியமான அமைப்பாகும் ஏனெனில் இன்றைய வியாபார சூழ்நிலையில்ஒரு புதிய நிறுவனம் தனது சேவையை தொடங்குவதற்கான உள்நுழைவு தடைகள் மிகக் குறைவாகவே இருக்கின்றன எனவே இதன் காரணமாக எந்த ஒரு சேவை துறையை எடுத்தாலும் அதில் சக போட்டியாளர்கள் அதிகமாகவே உள்ளனர் இன்று இ சேவைகளை தரும் நிறுவனங்களின் எடுத்துகாட்டுக்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றன இதற்காக நாம் ஏற்கனவே விவாதித்த டப்பாவாலாஸ் நிறுவனம் மற்றும் ஃபுட் பாண்டா அல்லது சோமடோ போன்ற பல நிறுவனங்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு வியாபார துறையும் சிதறடிக்கப்பட்ட நிலையில்தான் இருக்கிறது அதாவது மற்ற நிறுவனங்கள் ஒரு நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் சில பகுதிகளை ஒவ்வொரு வகையிலும் கைப்பற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதன் காரணமாக வியாபாரத்தில் மிக பலமான போட்டியாளரிடமிருந்து தாக்குதல் உங்கள் சக கூட்டாளிகளிடம் இருந்து தாக்குதல் அல்லது உங்கள் சேவையின் மூலப்பொருள்களை வழங்குபவர்களிடமிருந்து தாக்குதல் இவை போன்றவைகளால் உங்கள் நிறுவனத்தின் தற்காலிக நிலையில் மாறுதல்கள் உண்டாகின்றன இவை போன்ற சூழ்நிலைகளில் வியாபார யுத்தி யோசனைகள் மூலம் புத்திசாலித்தனமான வாய்ப்புகளை கைப்பற்றுவது மிக முக்கியமானவைகளாகும் இனி அடுத்ததாக சேவை வியாபாரங்களில் யுத்திகளை மேற்கொள்ளும் பொழுது நாம் சந்திக்கும் சில பிரச்சனைகளை விவாதிக்கலாம் அடுத்து வரும் விரிவுரையில் புத்திசாலித்தனமான வாய்ப்புகள் உருவாக்கல் பற்றி பார்க்கலாம் ஏனெனில் இந்த தலைப்பும் சேவைகளுக்கான விலை நிர்ணயித்தல் பற்றி பேசும் பொழுது மிக நல்ல தலைப்பு ஆகும் இதனை வரும்வாரத்தில் பார்க்கலாம்